அடுத்ததாக கணினி அமைப்பு பகுதியை பற்றி பார்க்க இருக்கிறோம் எந்த கணினி அமைப்பிலும் நாம் விவாதித்த நுண்செயலி மற்றும் நுண்கட்டுப்படுத்தி ஒரு பகுதியாகும் இந்தப் பகுதியில் முதலில் நாம் கணினி அமைப்பில் தொடங்கி அதன் முக்கிய கூறு நிலைகள் செயலிகளின் வடிவமைப்பு என பல விஷயங்களை பார்க்க இருக்கிறோம் எந்த கணினி அமைப்பிலும் நாம் மத்திய செயலாக்க அலகு அல்லது CPU வை காணலாம் இதில் மெமரி புற சாதனங்கள் என்ற 2 முக்கியமான கூறுகள் உள்ளன மெமரி என்பது பிராசஸரை இயக்குவதற்கான நிரலை சேமித்து வைக்கும் கூறு ஆகும் புற சாதனங்கள் என்பது உள்ளீட்டை பெறுவதற்கும் வெளியீட்டை கொடுப்பதற்கும் பயன்படுத்தும் அமைப்பாகும் பயனர் இந்த புற சாதனங்கள் வழியாக ப்ராசசர் இயக்க வேண்டிய நிரலை மெமரியில் இருந்து எடுத்து பயன்படுத்த உதவுகிறது இங்கு ப்ராசசர் என்பது மத்திய செயலாக்க அலகு ஆகும் CPU புற சாதனங்கள் மற்றும் மெமரி ஆகியவற்றிற்கு இடையேயான தொடர்பு கடத்தி மூலம் நடைபெறுகிறது முதல் கடத்தியானது முகவரி கடத்தி ஆகும் நாம் இதை A கடத்தி என்றும் அழைக்கல்லாம் மற்றுமொரு கடத்தி தகவல் கடத்தி அல்லது D கடத்தி எனப்படும் மேலும் ஒரு கடத்தி கட்டுப்பாடு கடத்தி அல்லது C கடத்தி எனப்படும் முகவரி கடத்தி என்பது மெமரிக்கான முகவரியை கொடுக்க பயன்படுத்தப்படுகிறது மெமரி என்பது மதிப்புகளை சேமித்து வைக்கும் இடங்களின் தொகுப்பு ஆகும் அதாவது எந்த லொக்கேஷனை அணுக வேண்டும் என்று கூறக்கூடிய கொள்கலன் என்று எடுத்துக் கொள்ளலாம் மெமரியை எடுத்து கொண்டால் அங்கு ஏராளமான இடங்கள் இருக்கும் இந்த இடத்தை குறிப்பதற்கான முகவரியானது முகவரி கடத்தியில் கொடுக்கப்படும் ஒரு குறிப்பிட்ட மெமரி லொகேஷனை அணுக ப்ராசசரானது அந்த முகவரியை முகவரி கடத்திக்கு கொடுக்கிறது தகவல் கடத்தி தகவலை மெமரியில் எழுதுவதும் வாசிப்பதும் ப்ராசசரின் ஒரு முக்கிய செயல்பாடு ஆகும் புற சாதனங்களில் தகவலை எழுதுவது புற சாதனங்களிலிருந்து தகவலை வாசிப்பது போன்ற IO செயல்பாடுகளை செய்வதற்கு இந்த கடத்தி பயன்படுகிறது பிராசஸரிலிருந்து வரும் தகவலும் புற சாதனங்களிலிருந்து வரும் தகவலும் இதன் வழியாக பரிமாறப்படுகிறது தகவலானது ப்ராசசரிலிருந்து மெமரிக்கும் மெமரியிலருந்து ப்ராசஸருக்கும் பரிமாற்றம் செய்யப்படும் வகையில் இதனுடைய திசை இருதரப்பு ஆகும் கட்டுப்பாடு கடத்தி என்பது மின் இணைப்புகளின் ஒரு தொகுப்பு ஆகும் இவை கட்டுப்பாடு சமிக்ஞைகளை மெமரி பிராசஸர் மற்றும் புற கருவிகளுக்கு கொண்டுபோய் சேர்க்க உதவுகிறது இந்த கட்டுப்பாட்டு கடத்தியானது CPU அல்லது பிராசஸரிலிருந்து வெளிவந்து கட்டுப்பாடு சமிக்ஞைகளை மற்ற தொகுதிகளுக்கு வழங்குகிறது இவ்வாறாக CPU மெமரி மூன்று வகையான தகவல் கடத்திகளான முகவரி கடத்தி தகவல் கடத்தி மற்றும் கட்டுப்பாடு கடத்தி ஆகியவற்றைப் பற்றி பார்த்தோம் இங்கே முகவரி மற்றும் கட்டுப்பாடு கடத்திகள் பிராசஸரில் இருந்து ஒரே திசை நோக்கி தகவல் பரிமாற்றம் செய்ய உதவும் ஆனால் தகவல் கடத்தியானது இரு திசைகளிலும் சமிக்ஞைகளை அனுப்பும் ஆற்றல் பெற்றது அதாவது தகவலை மெமரியில் இருந்து பிராசசருக்கும் பிராசஸரிலிருந்து மெமரிக்கும் மாற்ற உதவும் இப்பொழுது எந்த அளவுக்கு பெரிய மெமரியை பிராசஸரால் கையாள முடியும் என்பது அந்த முகவரியின் அளவைப் பொறுத்தது முந்தைய காலத்து பிராசஸர்கள் மற்றும் தகவல் கடத்திகள் மிகவும் குறைந்த அளவை கொண்டவையாக இருந்தது தற்காலத்தில் அவை 64 பிட் மற்றும் அதற்கு மேலும் அதிகரிக்கப்பட்டுள்ளது இங்கே அடுத்த கேள்வி என்னவென்றால் 2k மெமரி இடங்களை எவ்வாறு வேறுபடுத்தி அறிவது என்பதுதான் ஒரு k பிட் முகவரி இருக்குமாயின் 2k மெமரி இடங்களை வரையறுக்க முடியும் இப்போது பிராசசரின் கையாளும் திறன் k பிட் முகவரி எனில் 2 அடுக்கு k மெமரி இடங்களை அணுக முடியும் அதாவது k 64 எனில் 264 மெமரி இடங்கள் வரை பயன்படுத்தலாம் இது மிகப்பெரிய எண் ஆகும் இவ்வாறு அதிகப்படியான திறன் கொண்ட மெமரியை கொண்டிருப்பது மிகவும் கடினமானது நாம் யோசிக்க வேண்டியது என்னவென்றால் குறைந்த கட்டமைப்பு கொண்ட அமைப்பானது அதிக மெமரியை கொண்டிருக்காது ஒருவேளை பிராசஸர் அதிக திறன் கொண்டதாக இருக்கலாம் இதன் காரணமாக இடைமுகம் என்பதன் மூலமாக குறைவான எண்ணிக்கையுடைய மெமரி இடங்களை ப்ராசசருடன் இணைக்கிறோம் இதன் மூலமாக அதிக முகவரி இணைப்புகள் நமக்கு கிடைக்கும் மெமரி இடைமுகத்தில் எவ்வாறு மேற்கூறிய செயலானது நடைபெறுகிறது என்பதை ஒரு எடுத்துக்காட்டுடன் பார்ப்போம் நம்மிடம் 16 பிட் முகவரி கடத்தி இருப்பதாக எடுத்துக்கொண்டால் 2 அடுக்கு 16 மெமரி இடங்கள் இருக்க வேண்டும் மேலும் 64K இடங்கள் சிப்பில் இருப்பதாகவும் பிராசஸரிலிருந்து வரும் தகவல் கடத்தியின் தகவல் 8 bit கொண்டதாகவும் எடுத்துக்கொள்வோம் இங்கே காட்டப்பட்ட இந்த மெமரி சிப் பார்ப்பதற்கு 2k x 4 என்ற அளவை கொண்டது ஆக இந்த சிப் 2k இடங்களை கொண்டிருக்கும் அதாவது 21024 2048 இடங்களைக் கொண்ட 4 பிட் மெமரி ஆகும் இங்கே 8 பிட் தகவல் கடத்தியை பயன்படுத்த வேண்டும் என்றால் இந்த ஒரு 4 பிட் மெமரி தொகுதி போதுமானதாக இருக்காது எனவே நமக்கு இணை தொகுதிகள் தேவைப்படும் ஆகவே பல மடங்கு 4 பிட் சிப்களை பயன்படுத்துவதன் மூலம் இந்த பிரச்சனையை தீர்க்கலாம் இப்போது அடுத்த பிரச்சனை என்னவென்றால் 64K முகவரி லொகேஷன்கள் இருப்பதுதான் ஆனால் அந்த அளவுக்கு மெமரி சிப் இங்கே இல்லை காரணம் 8 மெமரி சிப்கள் மட்டுமே கையிருப்பு உள்ளது என கொள்வோம் இங்கே ஒவ்வொரு 4 பிட்டுக்கும் 16k இடங்கள் கிடைக்கும் அதாவது பைட் முறையில் இது 8 கிலோ பைட் மெமரி ஆகும் ஆக 8 கிலோ பைட்கள் கொண்ட மெமரியை இடைமுகம் மூலம் 64 கிலோ பைட் கொண்ட CPU அமைப்புடன் இணைக்க முயற்சிப்போம் இங்கே 8 கிலோ பைட் மெமரியை மட்டுமே பயன்படுத்த இருக்கிறோம் காரணம் அதைவிட அதிக மெமரி பயன்படுத்துவதால் அமைப்பின் செலவானது அதிகரிக்கும் என்பதால் அதை நாம் தவிர்க்கிறோம் இப்போது நாம் எவ்வாறு இடைமுகம் செய்வது என்பதை பற்றி பார்ப்போம் இந்த CPU விலிருந்து நமக்கு முகவரி மற்றும் தகவல் கடத்திகள் வெளிவருகின்றன நம்மிடம் 4 பிட் மெமரி சிப் உள்ளது இந்த சிப்பின் அளவு 2k x 4 இதன் மெமரி அளவு 2k ஆகும் நாம் 8 சிப்புகளையும் படத்தில் உள்ளவாறு அமைக்க வேண்டும் இனி எத்தனை இணைப்புகள் தேவை என பார்ப்போம் 2k மெமரி எனில் 11 பிட் முகவரி தேவைப்படும் ஏனெனில் 211 என்பது 2028 ஆகும் ஆகவே இந்த ஒவ்வொரு மெமரி சிப்புக்கும் 11 முகவரி இணைப்புகள் தேவை அதாவது CPU லிருந்து A0 முதல் A10 வரை 11 முகவரி இணைப்புகள் தேவைப்படும் A0 முதல் A10 வரை உள்ள முகவரி இணைப்புகள் சிப்புடன் இணைக்கப்படுகின்றன A0 முதல் A10 வரை உள்ள முகவரிக்கு ஏற்ப சிப்பில் தமக்குரிய இடம் தேர்வு செய்யப்படுகின்றன இங்கே தகவல் கடத்தியானது 2 பகுதிகளாக அதாவது D0 முதல் D3 வரையும் மற்றும் D4 முதல் D7 வரை என இரு பிரிவுகளாக அமைக்கப்பட்டுள்ளது D0 முதல் D3 வரையுள்ள தகவல் கடத்தியின் மதிப்புகளை ஒருகுறிப்பிட்ட வங்கியும் D4 முதல் D7 வரையுள்ள தகவல் கடத்தியின் மதிப்புகளை மற்றொரு வங்கியும் அளிக்கிறது மெமரி சிப்புக்கான தகவல் இணைப்புகள் மற்றும் மெமரி சிப்புக்கான முகவரி இணைப்புகள் படத்தில் காட்டப்பட்டுள்ளது தகவல் கடத்தியில் ஏதாவது ஒரு முகவரியை கொண்டால் ஒவ்வொரு சிப்பிலும் ஒரு லோக்கேஷன் தேர்வு செய்யப்படுகிறது இவ்வாறு எல்லா லொகேஷன்களும் தேர்வு செய்யப்படுவது ஒரு அவசியமற்ற செயல்பாடாகும் இங்கே 2 கிலோ முகவரி மட்டுமே பயன்படுத்த உள்ளோம் இதில் முதல் சிப் தேர்வு செய்யப்பட்டால் அதன் முகவரி மதிப்பு 0000 லிருந்து 2k வரை இருக்கும் இங்கு முகவரி மதிப்புகள் அதாவது A0 A1 A2 A10 அதன்பின் A12 ஆகிய அனைத்து மதிப்புகளும் 0 எனில் அனைத்து சிப்களும் தேர்வுசெய்யப்பட்டு அவற்றில் உள்ள முதல் லொகேஷன்கள் தேர்வு செய்யப்படும் இப்பொழுது A12 என்ற பிட்டு மட்டும் 1 என இருந்தால் இரண்டாவது தொகுதிகள் தேர்வு செய்யப்படும் அடுத்ததாக A12 ஐ 0 என மாற்றி விட்டு A11 ஐ 1 என மாற்றுவதால் மூன்றாவது வங்கிகள் தேர்வு செய்யப்படும் நாம் இங்கே 0000 முதல் 1111 வரை உள்ள முகவரிகளை மட்டுமே பயன்படுத்தும் பட்சத்தில் முதல் வங்கி மட்டுமே தேர்வு செய்யப்பட வேண்டும் மற்ற லொகேஷன்களை தேர்வு செய்வது அவசியமற்றது இப்பொழுது A12 1 எனவும் A11 0 எனவும் தேர்வு செய்தால் மூன்றாவது வங்கி மட்டும் தேர்வு செய்யப்பட வேண்டும் அதுபோல நான்காவது வங்கியை தேர்வு செய்ய A12 மற்றும் A11 ஆகியன 11 என இருத்தல் வேண்டும் ஆக A11 மற்றும் A12 ஆகிய இரண்டையும் மட்டும் பயன்படுத்தி நாம் பதிவேட்டு வங்கியை தேர்வு செய்ய முயற்சித்தாலும் ஒன்றிற்கு மேற்பட்ட தொகுதி தேர்வு செய்யப்படுகிறது மற்றச் சுற்றுகளில் உள்ள வங்கிகள் தேர்வு செய்யப்படுவது தவிர்க்கப்பட வேண்டும் இவ்வாறாக A11 மற்றும் A12 ஐ பயன்படுத்தி ஒரு குறிப்பிட்ட வங்கியில் உள்ள முகவரிகளை அணுக முயற்சிக்கும்போது அனைத்து லொகேஷன்களும் அணுகப்படுகிறது இதனை தவிர்ப்பதற்காக டிகோடர் என்பதை இங்கே பயன்படுத்துகிறோம் படத்தில் குறிப்பிட்டவாறு இங்கே ஒரு 2 to 4 டிகோடர் பயன்படுத்தப்படுகிறது இது இரண்டு உள்ளீடுகளை முகவரியிலிருந்து பெற்று நான்கு வெளியீடுகளை தருகிறது இதற்கு தேவையான உள்ளீடுகள் A11 மற்றும் A12 இல் இருந்து பெறப்படுகிறது A11 மற்றும் A12 ஆகியவற்றின் மதிப்பு முறையே 0 0 என இருக்கும்போது வெளியீட்டு இணைப்பு 1 தேர்வு செய்யப்படும் அதுபோல மற்ற இணைப்புகளை தேர்வு செய்ய A12 மற்றும் A11 இன் மதிப்பை 0 1 1 0 மற்றும் 1 1 என மாற்றி தேர்வு செய்யலாம் அனைத்து மெமரி சிப்களும் தேர்வு இணைப்பு என்ற ஒரு சிறப்பான கட்டுப்படுத்தியைக்கொண்டுள்ளது டிகோடரின் வெளியீடானது மெமரியின் சிப் தேர்வு இணைப்போடு இணைக்கப்பட்டிருக்கும் படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒவ்வொரு சிப் தேர்வு இணைப்பும் அடுத்த மெமரி தொகுதியோடு இணைக்கப்பட்டிருக்கும் ஒரு குறிப்பிட்ட முகவரிகளுக்கு 2 to 4 டிகோடரானது 1 என்ற மதிப்பை வெளியீடாக கொடுக்கிறது இதனால் ஒரு சிப் மட்டும் தேர்வு செய்யப்படுகிறது மற்ற சிப்கள் தேர்வு செய்யப்படாது A11 A 12 ஆகிய இணைப்புகளுக்கு முந்தைய மதிப்பைவிட அதிகமானவற்றை கொடுக்கும்போது பிராசஸரில் இருந்து ஏதேனும் முகவரி பெறப்பட்டால் அதற்கேற்றவாறு மற்ற தொகுதிகள் தேர்வு செய்யப்படும் இதனால் இந்த சிப்பில் உள்ள லொகேஷன் அணுகப்பப்பட்டு அதிலுள்ள உள்ளடக்கம் தகவல் கடத்திக்கு மாற்றப்படும் இப்பொழுது 2 கிலோ பைட்க்கு அப்பாற்பட்டு ஒரு முகவரியை CPU உருவாக்கினால் இந்த சிப் தேர்வு முனையம் 1 ஐ இங்கே வெளியீடாக கொடுக்கும் மற்ற இடங்களில் 0 என வெளியிடும் இதனால் இந்த இரண்டு தொகுதிகள் மட்டும் தேர்வு செய்யப்படும் அந்த மெமரியில் உள்ள உள்ளடக்கம் மற்ற இடத்திற்கு மாற்றப்படும் இவ்வாறாக குறைந்த மெமரிகள் இருக்கும் தேவைகளுக்கு டிகோடரை பயன்படுத்தி மேற்கொண்ட செயலை செய்யலாம் ஒரு பிராசஸருக்கு A0 முதல் A15 வரையுள்ள முகவரிகள் கிடைப்பதாக எடுத்துக்கொள்வோம் இவற்றுள் A0 முதல் A12 வரை மட்டுமே முகவரியை குறிக்க பயன்படுத்தலாம் A13 A14 A15 ஆகிய முனையங்கள் முகவரியை குறிக்க பயன்படுபவை அல்ல பிராசஸர் ஒரு முகவரியை உருவாக்கும்போது இந்த 3 முனையங்களில் எப்பொழுதும் பூஜ்ஜியம் என இருக்கும் என்று தோன்றுகிறது ஆனால் இங்கே இந்த முனையங்களில் பூஜ்ஜியத்தை தவிர வேறு மதிப்புகளும் இருக்கலாம் ஒரு எடுத்துக்காட்டாக பிராசஸரானது ஒரு முகவரியை உருவாக்குகிறது என்று எடுத்துக் கொள்வோம் அவற்றுள் இரண்டு பூஜ்ஜியங்களும் மற்றொரு பிட் 1 எனவும் இருப்பதாக எடுத்துக்கொள்வோம் முந்தைய படத்தை பார்க்கும்போது அதில் A11 A12 எனும் முனையங்கள் இரண்டுமே 0 என இருந்தபோது முதல் இரண்டு தொகுதிகளில் உள்ள லொகேஷன்கள் அணுகப்பப்பட்டன ஏனென்றால் இங்கே சிப் தேர்வு முனையமானது உயர் நிலையில் இருக்கும் அதுபோல இங்கே A0 முதல் A10 வரை உள்ள பிட்டுகளின் மதிப்பு பூஜ்யம் என இருக்கும்பட்சத்தில் இந்த இரண்டு சிப்களின் லொகேஷன் ஆனது அணுகப்பட்டு அதில் உள்ள தகவலானது தகவல் கடத்தியில் வெளியிடப்படும் இங்கே படத்தில் குறிப்பிட்டவாறு இந்த பிட்டு 1 என இருந்தால் ஒரு குறிப்பிட்ட மெமரி அணுகப்படும் ஆனால் அது பூஜ்யமாக இருந்தாலும் அதே மெமரி அணுகப்படும் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள இந்த மூன்று பிட்களும் அவை அணுகவேண்டிய மெமரி சிப்பை தொடர்புபடுத்த ஒரு மெமரி வரை படம் கொடுக்கப்பட்டிருக்கும் இதன் மதிப்புகளுக்கு ஏற்ப ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் உள்ள மெமரி லொகேஷன் அணுகப்படும் A11 A12 ஆகியன 0 1 என இருக்கும்போது இருவேறு மெமரிகள் தொடர்புபடுத்தப்பட்டு அணுகப்பட்டதை நாம் ஏற்கனவே பார்த்தோம் ஒரே மெமரி லொகேஷன் பலவிதமான முகவரிகளால் அணுகப் படுவதையே மெமரி மடிப்பு என்கிறோம் இங்கே 0000 என்ற முகவரியானது பல மெமரி லொகேஷன்களை அணுகுவதற்கான வாய்ப்பு உள்ளது இங்கே 0000 என்ற முகவரி எத்தனை லொகேஷன்களை அணுகும் என்று பார்க்கும்பொழுது அது 8 என கண்டறிய முடியும் இங்கே 8 மெமரி லொகேஷன்களை இந்த ஒரே முகவரியால் அணுகுவதற்கான வாய்ப்பு உள்ளதால் இதை 8 மடிப்பு என்கிறோம் ஆக வெவ்வேறு மெமரி சிப்களின் மெமரி லொகேஷன்கள் பலமுறை அணுகப்படுகிறது 2 கிலோ என்பதோடு 8 ஐ பெருக்கும்போது 16 கிலோ என்பது கிடைக்கும் இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் CPU ஆல் உருவாக்கப்படும் முகவரியானது 16 பிட்டு முகவரி ஆகும் இந்த முகவரியால் 16 k முகவரி கொண்ட இடங்களை அணுக முடியும் இங்கே ஒவ்வொரு சிப்பும் 2k அளவு கொண்டவை என்பதையும் மொத்தமாக 16k அளவு கொண்டவை என்பதையும் நினைவில் கொள்ளவேண்டும் இவ்வாறாக மெமரி மடிப்பை பற்றி புரிந்து கொண்டோம் ஒரே முகவரியானது பல மெமரி லொகேஷன்களை அணுகப்படுவதற்கு அக்கறை காட்டாமல் இருந்தால் அது நிரலமைப்பாளர்களுக்கு அது மோசமான விளைவை ஏற்படுத்தும் காரணம் ஒரே முகவரி பல லொகேஷன்களுடன் தொடர்புபடுத்தப்பட்டுள்ளது என்பதால் இதனால் நிரலமைப்பாளர்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும் இதனால் மெமரி மடிப்பு ஏற்படாமல் தடுக்கலாமா என்று சிந்திக்க வேண்டும் இதற்கான தீர்வு என்னவென்றால் டிகோடரை பயன்படுத்துவது ஆகும் A13A14A15 ஆகியவற்றின் மதிப்புகள் அனைத்தும் பூஜ்ஜியம் என இருக்கும்பொழுது மட்டுமே இதை பயன்படுத்துவதற்கான தேவை ஏற்படும் ஆனால் இந்த மூன்று பிட்களும் 0 அல்லாத பட்சத்தில் முகவரி பிழை ஏற்படும் இந்த பிரச்சனைக்கு தீர்வாக ஒரு கூடுதல் மின்சுற்றை பயன்படுத்த வேண்டும் இதற்காக ஒரு NOR கேட்டை எடுத்துக்கொள்வோம் மேலும் A13 A14 A15 ஆகியவற்றை இதனோடு இணைத்துக் கொள்வோம் இங்கே அனைத்து உள்ளீடுகளும் 0 என இருந்தால் வெளியீடு 1 என இருக்கும் இதனை டிகோடரின் வெளியீடு இயக்க முனையமாக பயன்படுத்தலாம் இந்த கேட்டின் வெளியீடு 0 என இருந்தால் அது 3 நிலை நிபந்தனையில் இருக்கிறது என்பது அர்த்தம் இந்நிலையில் டிகோடரால் சிப் தேர்வு சமிக்கைகளை உருவாக்க முடியாது எனவே மெமரி மடிப்பு பிரச்சனைக்கு தீர்வாக ஒரு கூடுதல் மின்சுற்றை இங்கே அறிமுகப்படுத்த வேண்டும் இதை நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அமைப்புக்கு ஏற்றவாறு நாம் அதை செய்தாக வேண்டும்